பல்கலைக்கழகங்களில் ஐ பி யை நிர்வகித்தல் இப்போது நாம் பல்கலைக்கழகங்களில் ஐபி எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் தற்போது முதலில் ஐபி என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது சாதாரண வார்த்தைகளில் சொல்வதானால் அறிவு சார்ந்த ஒரு செயல் முறையின் விளைவாக உருவாக்கப்படும் எந்த ஒரு அசல் படைப்பையும் குறிப்பிடலாம் இன்று வேகமாக வளர்ந்து வரும் படைப்பாற்றல் வெளியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரக் கற்றல் என்ன ஒரு இடத்தைப் பெற்றிருக்கின்றன என்பதை நம்மால் காண இயலும் அறிவுசார் செயல்முறை எதுவென்றால் மனிதர்களால் மட்டுமே செய்யக்கூடிய பொருள்களுக்கு உரித் தாக்கக்கூடியது எனவே செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரக் கற்றல் ஆகியவற்றில் இருந்து வெளிவரும் தயாரிப்புகளுக்கு எவ்வாறு காப்புரிமை பெறலாம் அல்லது எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பது குறித்து சிக்கல்கள் எழுந்துள்ளன தற்போது அறிவார்ந்த செயல் முறை என்பது மனிதப் படைப்புத் திறனுடன் கூடிய உழைப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட பொருட்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நமது முந்தைய பாடங்களில் குறிப்பிட்டது போலப் பல்வேறு விதமான ஐபி கள் உள்ளன ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு காப்புரிமை வெளிப்படலாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு வர்த்தக முத்திரை வெளிவரலாம் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட பதிப்புரிமைப் பொருட்கள் பதிப்புரிமையால் பாதுகாக்கப்படலாம் வடிவமைப்புகள் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டுப் பதிவு செய்யப்படலாம் செமி கண்டக்டர் சில்லுகளின் ஒருங்கிணைந்த சுற்றுக்களின் பரப்பைப் பொருத்தவரையில் சுற்றுக்களின் அமைப்பைப் பதிவு செய்யலாம் தாவர வகைகளை வேளாண் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாகப் பதிவு செய்யலாம் புவிசார் குறியீடுகள் பொதுவாக ஒரு சமூகத்தின் பொதுவான உரிமையைக் குறிக்கின்றன ஆனாலும் பல்கலைக்கழகங்கள் முனைப்பான முயற்சி எடுத்து சில புவிசார் குறியீடுகளையும் பதிவு செய்ததற்கான உதாரணங்கள் உள்ளன வர்த்தக ரகசியக் குறியீட்டைக் கூடப் பல்கலைக்கழகங்கள் பெற்றுள்ளன ஒரு உயர் கல்வி நிலையிலுள்ள கல்வி நிறுவனத்தில் ஐபிஎம் செல் என்பது இந்த வழிகளில் அமைக்கப்படும் இப்போது ஐபிஎம் செல் என்பது எப்படி அமைக்கப்படுகிறது இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்கான ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு ஐபிஎம் செல் என்று சொல்லும்போது நாம் குறிப்பிடுவது அறிவுசார் சொத்து மேலாண்மைக்கான ஒரு அமைப்பு அல்லது அதைத் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகம் என்றும் அழைக்கலாம் இதில் முதல் படி என்னவென்றால் கல்வி நிறுவனத்தின் ஒரு குழு தனது சொந்த நடவடிக்கையின் மூலமோ அல்லது அரசாங்க ஆணை காரணமாகவோ ஐபிஎம் அமைப்பை உருவாக்க முடிவு செய்வது இப்போது ஐபிஎம் செல் என்பது பல்கலைக்கழகத்தில் இருக்கும் ஒரு துறையைப் போலத் தானாக உருவாவதில்லை அதற்கு அந்த உணர்வுடன் கூடிய உரையாடல் தேவை எனவே இந்த அமைப்பு ஒரு நிறுவனத்தின் தலைவர் அல்லது ஒரு குழுவால் அமைக்கப்பட வேண்டும் இது சொந்த நடவடிக்கை மூலம் அமைக்கப்படலாம் குறிப்பாகத் தனியார் பல்கலைக்கழகங்களில் இது பெரும்பாலும் உள் இயக்கத்தின் மூலம் அமைக்கப்படுவதைப் பார்க்க முடிகிறது ஆனாலும் இது அரசாங்கத்தின் வலியுறுத்தலாலும் உருவாக்கப்படலாம் ஏனென்றால் பொது நிதியளிப்பு கொண்ட பல்கலைக்கழகங்களுக்கு அரசாங்கம் அதிக அளவில் நிதி வழங்குகிறது எனவே அங்கு ஒரு ஐபிஎம் அமைப்பு இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் உறுதிப்படுத்திக் கொள்ளும் எனவே ஒரு ஐபிஎம் செல்லின் பிறப்பும் உருவாக்கமும் உள் இயக்கத்தின் மூலம் நடைபெறலாம் அல்லது வெளி உந்துதல் மூலமும் நடக்கலாம் இப்போது இந்த செல்லை உருவாக்கும் செயல்முறையில் பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் ஒருவரின் பங்கு தேவையாக இருக்கும் அவர் இந்த ஐபிஎம் செல்லின் தலைவராகக் கருதப்படுவார் இதில் அந்த நபருக்கு அறிவுசார் சொத்து குறித்த அனுபவம் உள்ளதா இல்லையா என்பது கணக்கில் கொள்ளப்படாது ஏழு முதல் எட்டு நபர்கள் வரைப் பணியாளர்களாகத் துறையில் சேர்க்கப்படலாம் இப்போது ஐபிஎம் என்னவிதமான பணிகள் மற்றும் செயல்பாடுகளைச் செய்கிறது என்பதைக் காணலாம் ஒரு ஐபிஎம் அமைப்பில் இரண்டு முதல் எட்டு நபர்கள் வரை இருக்கலாம் அதற்கு மேலும் இருக்கலாம் ஐபிஎம் செல்லை நிறுவுவதற்கு ஒரு கொள்கை வரையறுக்கப்படுகிறது அந்த அமைப்பில் உள்ள மக்களுக்காக மட்டும் இந்தக் கொள்கை என்பது இல்லை அந்த அமைப்பு எந்த கல்வி நிறுவனத்தில் உள்ளதோ அந்த நிறுவனத்திற்கும் ஒரு ஐ பிஆர் கொள்கை என்பது இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்தக் கொள்கை காட்டும் வழியிலேயே ஐபிஎம் செல் மற்றும் அதன் செயல்பாடுகள் அதன் பணிகள் ஆகியவை இருக்க வேண்டும் இந்தக் கொள்கையின் அம்சங்கள் இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பெறப்படலாம் ஐபிஎம் செல் என்பது தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகம் அல்லது தொழில்நுட்ப வணிகமயமாக்கல் அலுவலகம் அல்லது தொழில்நுட்ப உரிமம் வழங்கும் துறை என்று அழைக்கப்படலாம் இதற்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கக்கூடும் இதைக் காப்புரிமை செல் என்று அழைக்கலாம் அறிவுசார் சொத்து செல் என்று அழைக்கலாம் எனவே இதற்குப் பல்வேறு பெயர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த அமைப்பின் நோக்கம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவரும் அறிவுசார் சொத்துக்களைப் பாதுகாத்தல் மேம்படுத்துதல் அடையாளம் காண்பது மற்றும் வணிக மயமாக்குவது இப்போது ஒரு ஐபிஎம் செல்லின் முக்கிய செயல்பாடுகளைப் பார்ப்போம் அறிவுசார் சொத்துரிமைகள் தொடர்பான கருத்துக்களைப் பற்றியும் அறிவுசார் சொத்து உரிமைகளைப் பாதுகாப்பதற்கான சட்டம் மற்றும் நடைமுறை தொடர்பான கருத்துக்கள் குறித்தும் ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்பித்தல் என்பது ஐபிஎம் செல்லால் செய்யப்படும் ஒரு செயல்பாடாகும் ஐபி உருவாக்கத்தை முன் நிறுத்துவதும் ஊக்குவிப்பதும் குறித்துச் சொல்வதானால் ஏராளமாகத் தொழில் முன்னேற்ற ஆக்க முயற்சிகளும் பரிந்துரைகளும் ஐபிஎம் செல் மூலம் செய்யப்படுகின்றன பணியாட்களைத் தேர்வு செய்து பணி அமர்த்துதல் ஐபி வழக்கறிஞர்கள் போன்ற தொழில்முறை வல்லுநர்கள் மற்றும் தொழில்முறை நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துதல் இது தொடர்பான நடவடிக்கைகளில் ஒன்றையோ மேலும் அதிகமானவற்றையோ சேவைகளாக வழங்கக்கூடிய சேவை வழங்குனர்களைத் தேடிக் கண்டுபிடித்தல் மேலும் ஒப்பந்த விதிமுறைகள் மற்றும் கட்டணங்களின் படி அவர்களின் விலைப்பட்டியல் மற்றும் மசோதாக் களுக்கு உரிய மதிப்பைக் கொடுத்துப் பணத்தைச் செலுத்துதல் ஆகியவை ஐபிஎம் செல்லின் நிர்வாகச் செயல்பாட்டிற்குள் வருபவை ஐபிஎம் செல் என்றாலே செய்யமுடியும் என்ற கோட்பாடு உடையதாகத் தெரியவேண்டும் இந்த அமைப்பால் தானே செய்ய முடியும் அல்லது இது பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் நபர்கள் மற்றும் வெளி சேவை வழங்குனர்களுக்குள் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது ஏனெனில் காப்புரிமை இணையவழியில் தாக்கல் செய்யப்படலாம் அதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய மற்றும் வரைவு செய்யக் கூடிய தொழில் வல்லுநர்கள் தேவைப்படுவர் காப்புரிமை முகவர் தேவை கண்டுபிடிப்பு ஏற்கனவே முந்தைய கலையில் சேர்க்கப்பட்டு விட்டதா அல்லது புதுமையானதா என்பதைத் தேடி உங்களுக்கு உதவக்கூடிய தொழில் வல்லுனர்கள் தேவை எனவே ஐபிஎம் செல் பல்கலைக்கழகத்தை வெளியில் உள்ள நிபுணர்களுடன் இணைக்கும் அமைப்பாகச் செயல்படுகிறது ஐபிஎம் செல்லை இயக்குவதற்கான நிர்வாக மற்றும் நிதி அம்சங்களில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அதாவது சம்மந்தப்பட்ட சட்டங்களின் படி அறிவுசார் சொத்தை ஏற்றுக் கொள்வது அல்லது நிராகரிப்பது அல்லது உறுதிப்படுத்துவது மேலும் செயலாக்கம் செய்வது தாக்கல் செய்வது அதை நடத்திப் பராமரிப்பதுஆகியவை ஐபிஎம் செல்லின் இன்னுமொரு செயல்பாடு ஆகும் தொழில்துறை மற்றும் நிறுவனத்திற்கு இடையில் மத்தியஸ்தம் செய்வது ஐபிஎம் செல்லின் மற்றொரு செயல்பாடாகும் ஏனெனில் ஐபிஎம் செல் தொழில்துறையை உள்ளே கொண்டுவரக்கூடிய ஒரு அமைப்பாகச் செயல்படுகிறது சில நேரங்களில் நிறுவனம் செய்திருப்பது அதாவது பல்கலைக்கழகம் செய்திருப்பது தொழில்துறை தேடுவதுடன் சரியான முறையில் பொருந்தி வராமல் இருக்கலாம் எனவே தேய்த்துப் பளபளப்பாக ஆக்கக்கூடிய சில கடினமான விளிம்புகள் இருக்கலாம் இழுத்து முறுக்கி விடக்கூடியவை சில இருக்கலாம் எனவே இந்த செல் தொழில்துறையின் கவலைகளை நிறுவனத்திற்கு அதாவது பேராசிரியர் மற்றும் குழுவுக்குத் தெரிவிக்கும் குரலாகவும் நிறுவனத்தின் கவலைகளைத் தொழில்துறைக்கு திரும்பச் சொல்லித் தொடர்புபடுத்தும் குரலாகவும் அமைகிறது தொழில்நுட்பப் பரிமாற்றத்தை எளிதாக்குவது இது பெரும்பாலும் ஐபி விற்பனையான உரிமம் அல்லது ஒதுக்கீடு மூலம் செய்யப்படுகிறது பதிவேடுகளைப் பராமரித்தல் தேவைப்படுகிறது ஏனென்றால் பதிவு தேவைப்படும் ஐபிகளுக்குத் தொடர்ந்து புதுப்பித்தல் தேவை காப்புரிமைகள் 20 வருடங்களுக்கும் வடிவமைப்புகள் 15 வருடங்களுக்கும் வைத்திருக்கப் படுகின்றன வர்த்தக முத்திரைகள் சீரான இடைவெளிகளில் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவே பதிவேடுகளைப் பராமரித்தல் தேவையான ஒன்று எனவே பகுப்பாய்வு மற்றும் அறிக்கை சமர்ப்பித்தலுக்குத் தேவையான மேலாண்மை தகவல் மற்றும் புள்ளிவிவரங்களை உருவாக்கும் பதிவுகளைப் பராமரிப்பது இந்த செல்லின் மற்றொரு செயல்பாடு கல்வி நிறுவனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐபி வகைகளை உருவாக்கி காப்புரிமை பதிப்புரிமை வடிவமைப்புகள் வர்த்தக முத்திரை மற்றும் புதிய தாவர வகைகளை உருவாக்கும் நிகழ்வுகளை நாம் அறிவோம் அவர்கள் தாக்கல் செய்யும் மற்றும் பெறும் காப்புரிமைகளின் எண்ணிக்கை மற்றும் தரம் புதுமையான செயல்பாட்டின் அளவுகோலாகக் கருதப்படுகிறது பல்கலைக்கழகங்களின் தரவரிசையைப் பார்க்கும்போதுஎப்படி இது ஒரு விதமான இரண்டாம் வகைக் காப்புரிமை ஆக இருக்கிறது என்பதைக் காணலாம் இப்போது காப்புரிமை வாழ்க்கையின் ஒரு புகைப்படம் இங்கே உள்ளது காப்புரிமைகளை நிர்வகிப்பது ஐபிஎம் செல்லின் முக்கியச் செயல்பாடாகும் ஏனெனில் காப்புரிமைகள் அவை வெளியிடப்பட்ட காலத்திற்குப் பின்பு தாக்கல் செய்யப்படுகின்றன எனவே தாக்கல் செய்வது தொடர்பான ஒவ்வொரு செயலையும் தாக்கல் செய்வதற்கு முன்னர் நடந்த செயல்களையும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் உதாரணமாக மூன்றாம் தரப்பினருடன் ஒருங்கிணைப்பு செய்தல் பேராசிரியரோ அல்லது ஆய்வுக்குழுவோ தேடக் கூடிய ஒரு வெளியீட்டைப் பெறுதல் காப்புரிமையை வரைவு செய்யும் நபரையும் பேராசிரியரையும் ஒருங்கிணைத்தல் இவையாவும் ஐபிஎம் செல் காப்புரிமை தாக்கல் செய்வதற்கு முன்பே செய்யக்கூடிய வேலைகள் ஆகும் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்த பின்புஅதைக் கண்காணிக்கவேண்டும் வெளியீடு எப்போது நிகழ்கிறது என்பதைப் பார்க்கவேண்டும் வெளியீட்டைக் கண்காணிக்க வேண்டும் காப்புரிமை அலுவலகம் செய்யும் தேர்வு செயல்முறையின் போது ஒரு முதல் பரிசோதனை அறிக்கை அந்த அலுவலகத்தால் வழங்கப்படுகிறது இது பதிலளிப்பதற்கு ஆறு மாதங்கள் அல்லது மிகச்சிறப்பான கால அளவாக 9 மாதங்கள் வரை மட்டுமே தருகிறது இந்த எஃப் இ ஆர் க்கு பதிலை உருவாக்க நிபுணருடன் ஒருங்கிணைத்தல் செய்ய வேண்டும் அதாவது பல்கலைக்கழகப் பேராசிரியர்களிடமிருந்து தேவையான தொழில்நுட்ப உள்ளீடுகள் ஆகியவற்றைப் பெற வேண்டும் பதில் சரியான நேரத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இது நிராகரிப்பு அல்லது வழங்கலுக்கு வழிவகுக்கும் இது ஒரு நிராகரிப்புக்கு வழிவகுத்தால் இந்த விஷயத்தை மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் ஒருவேளை வழங்கப்பட்டால் அதைப் பராமரிக்க வேண்டும் அல்லது ஒருவேளை அது வருவாயை ஈட்ட வில்லை என்றால் அதனை ஆய்வகங்களுக்கு விட்டுவிட்டு அது தொடர்பான பதிவுகளைக் கால அளவு முடியும் வரை அல்லது காப்புரிமை ரத்து செய்யப்படும் வரை வைத்திருக்க வேண்டும் எனவே ஒரே ஒரு காப்புரிமையாக இருந்தாலும்அதனை ஐ பி எம் செல் 20 வருடங்கள் வரை கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் இடையில் வெவ்வேறு காலக் கெடுக்கள் வரக்கூடும் என்பதையும் உங்களால் பார்க்க முடிகிறது இப்போது நாம் ஐஐடி களில் ஒன்று அதாவது நான் எந்த இடத்தில் இருந்து வருகிறேனோ அந்த ஐஐடி மெட்ராஸ் எவ்வாறு ஐபிஎம் செல் மூலம் காப்புரிமை பெறும் செயல்முறையைப் பார்க்கிறது என்பதைப் பார்க்கலாம் நாம் இப்போது ஐபிஎம் செல்லின் முக்கிய செயல்பாடுகள் மற்றும் படிப்படியான உள்கட்டமைப்பு மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட மனித வளம் ஆகியவற்றைப் பார்ப்போம் இப்போது அவர்கள் ஐஐடி பற்றிப் பரிந்துரை செய்யும் விதமாக அதாவது அது குறித்த விழிப்புணர்வு மற்றும் கல்வியை வழங்க கூடிய பல்வேறு விதமான பிரச்சார நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் இது நாம் அடையாளம் காணக்கூடிய ஒரு செயல்பாடாகும் இது விரிவுரைகள் கருத்துப் பட்டறைகள் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு இடையிலான சந்திப்புகள் ஆகியவற்றின் மூலம் செய்யப்படுகிறது இந்தியாவில் உள்ள சில நிறுவனங்களில் இது தலைமை பேராசிரியரால் செய்யப்படுகிறது இப்போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் உறுப்பினர்களிடமிருந்து ஐபிஎம் செல் படைப்புத் திறன் கொண்ட ஒரு படைப்பைப் பெறும் போது அவர்களை ஐ டி எஃப் என்னும் கண்டுபிடிப்பு வெளிப்படுத்துதல் படிவத்தைப் பூர்த்தி செய்யச் சொல்கிறது இது பொதுவாக நிறுவனத்தின் வலைத்தளத்தில் காணப்படுகிறது படிவம் பூர்த்தி செய்யப்பட்ட பின்பு எழுத்து ஊழியர்கள் அதனைப் பெற்று அதனைத் தொடர்ச்சியாகப் பார்க்கிறார்கள் காப்பகத்திலிருந்து மீட்டெடுப்பு மற்றும் பகுப்பாய்வு மற்றும் அறிக்கையிடலுக்குத் தேவையானவற்றைச் செய்வதற்கு வசதியாக ஒரு அமைப்பை அவர்கள் தாங்களே உருவாக்கி வைத்துள்ளனர் கண்டுபிடிப்பாளர்கள் புதுமை மற்றும் கண்டுபிடிப்பில் அடுத்த படி என்பது குறித்த பூர்வாங்க சோதனையை ஐபிஎம் செல்லில் விடாமுயற்சியுடன் செய்ய ஊக்குவிப்பு செய்கின்றனர் ஐபிஎம் செல் கூகுள் ஸ்காலர் மற்றும் கூகுள் காப்புரிமைகள் போன்ற இலவச தரவுத்தளங்கள் குவெஸ்டல் ஆர்பிட் தாம்சன் இந்நோவேஷன் ஐஇஇஇ இந்நோவேஷன் மற்றும் பல போன்ற கட்டணத் தரவுத் தளங்களையும் நம்பியுள்ளது இப்போது தேடல் என்பது உள்ளுக்குள் செய்யப்படுகிறது ஆய்வுக் குழுவில் உள்ள பகுப்பாய்வாளர்கள் இது குறித்த பயிற்சி பெறுகிறார்கள் அவர்கள் கண்டுபிடிப்பாளர்களுக்குக் காப்புரிமை உள்ளவற்றுக்கான தரவுத்தளங்கள் மற்றும் காப்புரிமை இல்லாதவற்றுக்கான தரவுத் தளங்கள் ஆகியவற்றின் உள்ளே சென்று அவற்றைப் பயன்படுத்தித் தங்களது கண்டுபிடிப்புகள் காப்புரிமை பெறத்தக்கவை தானா என்பதைக் கண்டுபிடிக்க உதவுகிறார்கள் ஐபிஎம் செல் தேவையான நபர்களைப் பணிக்கு அமர்த்தி அவர்களுக்குப் பயிற்சி அளிப்பது விரும்பத்தக்கது இல்லாவிடில் அது சந்தையில் தேடலைச் செய்யக்கூடிய நபர்களைத் தேடுகிறது ஏனென்றால் தேடல்தான் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பச் செயல்பாடாக இருக்கும் ஐபிஎம் செல் வரைவு மற்றும் தாக்கல் செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் தேடல் தான் ஐபிஎம் செல் செய்து தரக்கூடிய முதல் நிலை வசதி அதாவது ஒரு கண்டுபிடிப்பு காப்புரிமை பெறத் தக்கதா என்பதைக் கண்டுபிடிப்பாளர் அறிவதற்கு உதவுவது எனவே ஐபிஎம் செல் தனிப்பட்ட முறையில் செயல்திறன் மற்றும் திறமையைக் கொண்டிருந்தால் பல்கலைக்கழகத்திலிருந்து கேட்டு வரக்கூடிய ஒவ்வொரு தேடலையும் அவுட்சோர்சிங் செய்வதைவிட எளிதாகவும் செலவு குறைத்தும் செய்து முடிக்கலாம் இப்போது கண்டுபிடிப்பாளர்கள் காப்புரிமை தகுதி தேடலின் விளைவுகளை ஒரு திறமையான அல்லது தகுதிவாய்ந்த ஐபி நிபுணருடன் நம்பத் தகுந்த பாதுகாப்புடன் விவாதிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இப்போது ஐடிஎஃப் ஒரு உள் வழக்கறிஞருக்குப் பரிந்துரைக்கப்படுகிறது ஆரம்பகட்ட விவாதங்களுக்குப் பிறகு காப்புரிமையைத் தாக்கல் செய்வது மற்றும் காப்புரிமையை எவ்வாறு செய்வது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படுகிறது வெளிப்படுத்துதல் விரைவில் செய்யப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் உள்ள வழி என்னவென்றால் இடைக்கால விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வது மற்ற சந்தர்ப்பங்களில் அது முழுமையானதாக இருக்கும் ஐபிஎம் செல்லில் உள் காப்புரிமை முகவர் இருந்தால் தற்காலிகத் தாக்கல் உள்ளேயே செய்யப்படலாம் இப்போது புதுமை மற்றும் கண்டுபிடிப்பு குறித்த ஒரு வலுவானவழக்கு முன் வைக்கப் பட்டிருந்தால் காப்புரிமை தாக்கல் செய்வது குறித்த முடிவு எடுக்கப்படும் காப்புரிமையைத் தாக்கல் செய்ய முடிவு எடுக்கப்படும் அதன்பின் ஐ டி எஃப் ஐ பி தாக்கல் சேவைகளைச் செய்யக்கூடிய ஒரு சட்ட நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது காப்புரிமை தாக்கல் செய்வதற்கான செலவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது பொதுவாக ஐபி செல்லில் ஐ பி சேவை வழங்குநர்களின் குழு ஒன்று இருக்கும் அந்தக் குழுவில் இருக்கும் ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அடையாளம் காணப்படுகிறது அதன் பின் ஐபி சேவை வழங்குநர்கள் கண்டுபிடிப்பாளருடன் தொடர்புகொண்டு காப்புரிமையை இறுதி செய்து தாக்கல் செய்கிறார்கள் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதற்கான உறுதிப்படுத்துதல் தொழில்முறை மற்றும் சட்டரீதியான கட்டணங்களுக்கான கட்டணச் சீட்டுடன் இது ஐபிஎம் செல்லில் சமர்ப்பிக்கப்படுகிறது இப்போது பொறுப்பாளர் ஒருவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்த விகிதங்களுக்கு ஏற்றவாறு கட்டணம் குறிக்கப்பட்டுள்ளதா என்பதைச் சரி பார்க்கிறார் கட்டணத் தொகையில் முந்தைய கலை தேடலுக்கான கட்டணம் வரைவு மற்றும் தாக்கல் கட்டணம் வழக்கு கட்டணம் ஆகியவை அடங்கும் வழக்கு கட்டணம் என்பது எதுவென்றால் எஃப் இ ஆர் எழுப்பப்படும் போது நடக்கும் அலுவலக நடவடிக்கைக்கான கட்டணம் எஃப் இ ஆருக்குப் பதில் அளிப்பது என்பது வேறு தணிக்கை மேலாண்மை தகவல் அமைப்பு மற்றும் அறிக்கையிடல் நோக்கங்களுக்காக கடினமான மற்றும் மென்மையான நகல்களாகப் பதிவுகள் பராமரிக்கப்படுகின்றன இப்போது ஐபிஎம் செல்லின் முக்கிய செயல்பாடுகளுடன் தொடர்வோம் காப்புரிமை தாக்கல் செய்த பின்னர் சந்தைப்படுத்துதல் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன காப்புரிமையைத் தாக்கல் செய்வது என்பது இறுதியில் வணிகமயம் ஆக்குவதற்காக எனவே ஒரு தொழில்நுட்ப வணிக மதிப்பீடு உள்ளிட்ட நிபுணர்களின் கருத்து பெறப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் இது மூன்றாம் தரப்பு மதிப்பீட்டால் செய்யப்படுகிறது மேலும் இது சந்தைப்படுத்துதல் குழு மற்றும் ஐபிஎம் செயல்பாட்டுக் குழுவால் ஒருங்கிணைக்கப்படுகிறது இப்போது கண்டுபிடிப்பாளர் ஒரு வெளிநாட்டில் காப்புரிமையைத் தாக்கல் செய்ய விரும்பினால் அவர் ஒரு வெளிநாட்டுத் தாக்கலைச் செய்யக் கோர வேண்டும் ஒரு சர்வதேசக் காப்புரிமை குழு இதைப் பார்வையிட்டு சர்வதேச விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யலாமா என்பது குறித்த முடிவை எடுக்கிறது இது அதிக செலவு பிடிக்கும் என்பதால் இந்தக் கேள்வி எழுகிறது ஒரு இந்திய விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர்பல்வேறு அதிகார வரம்புகளில் தாக்கல் செய்யப்படுவதற்காக அது ஒரு சட்ட நிறுவனத்திற்குப் பரிந்துரைக்கப்படுகிறது கண்டுபிடிப்பாளர்கள் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பின் வளர்ச்சியின் நிலை மற்றும் ஒரு முன்மாதிரி சோதிக்கப்பட்டதா இல்லையா போன்ற விவரங்களை வழங்க வேண்டும் இது விண்ணப்பம் தாக்கல் செய்த பிறகு செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் நிறுவனம் அதன் காப்புரிமை எவ்வாறு வணிக மயமாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய எப்போதும் ஆர்வமாக உள்ளது கண்டுபிடிப்பாளர்கள் எவ்வாறு தங்கள் கண்டுபிடிப்பைச் சந்தைப்படுத்தப் போகிறார்கள் என்பதைத் தெரிவிக்கும் விதமாகக் குறிப்பிட்ட படிவங்கள் கண்டுபிடிப்பாளர்களால் நிரப்பப்பட வேண்டும் ஐபிஎம் செல் கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து பெறப்பட்ட உள்ளீடுகளின் அடிப்படையில் மதிப்பு முன்மொழிவு என்று ஒரு எழுத்துப் பதிவைத் தயாரிக்கிறது இந்த மதிப்பு முன்மொழிவின் அடிப்படையில் பல்வேறு வகையான பரவல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன பல்கலைக்கழகம் ஒரு தொழில்நுட்பப் பரிமாற்ற இணையதள முகவரியைக் கொண்டிருந்தால் அதில் கண்டுபிடிப்பு அல்லது கண்டுபிடிப்பு பற்றிய விவரங்களை வைக்கலாம் கண்டுபிடிப்பு ஒரு பெரிய வருங்கால வாடிக்கையாளர்கள் வட்டத்தை அடைவதை உறுதி செய்யும் பொருட்டு கடிதங்கள் எழுதப்படுகின்றன மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுகின்றன ஒப்பந்தங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன காப்புரிமை வழங்கப்பட்ட பின்னர் பராமரிப்புக் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் பெரும்பாலான காப்புரிமை அலுவலகங்களில் உள்ளது போலவே புதுப்பித்தல் கட்டணம் ஆண்டுகள் செல்லச்செல்ல அதிகரிக்கிறது மக்கள் வருவாயை ஈட்டித் தராத கண்டுபிடிப்புகளைத் தாங்களாகவே கைவிட வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு செயல்பாடு வேண்டுமென்றே கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு கண்டுபிடிப்பு சந்தைப்படுத்தப்படாவிட்டால் பல்கலைக்கழகம் கண்டுபிடிப்பைத் தொடர்ந்து ஆதரிக்கக் கூடிய ஒரு கால அவகாசம் உள்ளது அதற்குப்பின் பல்கலைக்கழகம் அந்தக் கண்டுபிடிப்பைக் கைவிடலாம் அல்லது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர் அல்லது செயல்பாட்டாளர் தங்கள் சொந்த செலவில் கண்டுபிடிப்பை எடுத்துக் கொள்ளும்படி கேட்கலாம் இப்போது இந்தியாவில் படிவம் 27 போன்ற சில சட்டரீதியான தேவைகள் உள்ளன இது ஒரு பணி அறிக்கை எனவே ஐபிஎம் செல் இதனைக் கவனித்துக் கொள்கிறது இந்த அறிக்கையைத் தவறாமல் தாக்கல் செய்யவேண்டும் இதனால் பொறுப்பு ஐபிஎம் மீதும் விழுகிறது இப்போது பணி அமர்த்துதலைப் பொருத்தவரையில் ஐபிஎம் செல்லுக்கு எத்தனை பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதைப் பொறுத்துத் தேர்வு செய்ய வேண்டிய விஷயம் முதலாம் நிலைப்பணியாளர் ஒரு துறையின் தலைவராக இருப்பார் அவர் காப்புரிமை வழக்கறிஞராகத் தகுதி பெற்றவராக அல்லது ஐந்து வருட அனுபவமுள்ள ஒரு தேர்வாளராக இருக்கவேண்டும் சந்தைப்படுத்துதல் பணியைச் செய்யக்கூடிய ஏழு முதல் பத்து வருடங்கள் அனுபவம் பெற்ற ஒரு சந்தைப்படுத்துதல் நிபுணராகவும் இருக்கலாம் முந்தைய கலை தேடலில் திறமை உள்ளவர்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் செய்யக்கூடிய நபர்கள் நிர்வாகப் பணிகளைச் செய்யக்கூடியவர்கள் ஆகியோர் இரண்டாம்நிலை பணியாளர்களாக இருப்பார்கள் இவர்களில் ஒரு காப்புரிமை முகவர் அல்லது வழக்கறிஞர் இருக்கலாம் மேலும் ஒரு செலவு கணக்காளர் இருக்கலாம் மூன்றாம் நிலைப் பணியாளர் என்பவர் ஒரு தனி நபராக இருக்கலாம் அவர் தாக்கல் செய்யப்படும் நூற்றுக்கணக்கான காப்புரிமைகளுக்கான தரவு பிடிப்பு காப்பக மீட்டெடுப்புarchival retrieval மற்றும் கடிதப் பணிகளைச் செய்யக் கூடியவராக இருக்க வேண்டும் உபகரணங்களைப் பொறுத்தவரையில் கடந்த 50 வருடங்களுக்கான முந்தைய கலை குறித்த காப்புரிமைகள் மற்றும் காப்புரிமைகள் அல்லாத தரவுத் தளங்களை உள்ளடக்கிய தரமான தரவுத்தள சந்தா விரும்பத்தக்கதாக இருக்கும் பெருமளவிலான வேலையாக இருப்பதால் பதிவு செய்தல் காப்பக மீட்டெடுப்பு ஆகியவை விரிவான அளவில் இருக்க வேண்டும் மேலும் பல்வேறு பங்குதாரர்களுக்கும் அனுப்பப்படும் மின்னஞ்சல் மற்றும் கடிதப் போக்குவரத்தைப் பதிவு செய்து வைத்திருப்பதற்கான ஒரு செயல்முறை இருக்க வேண்டும் இதைத்தான் அடிப்படை அலுவலகத் தானியங்கி நிலை என்று அழைக்கிறோம் இப்போது ஐபிஎம் செல்லுக்குத் தேவைப்படும் படிவங்கள் உள்ளன மிக முக்கியமான படிவம் ஐடிஎஃப் எனப்படும் கண்டுபிடிப்பு அறிவிப்பு படிவம் இது கண்டுபிடிப்பாளர்கள் பதிலளிக்க வேண்டிய கேள்விகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது கண்டுபிடிப்பின் விரிவான விளக்கம் அதன் இயல்பான மற்றும் கண்டுபிடிப்பு அம்சங்கள் மேலும் கண்டுபிடிப்பாளர் பெயர் மற்றும் முகவரி ஆகிய விபரங்களைக் கைப்பற்றுவதற்கான நோக்கத்துடன் இது அமைந்துள்ளது மேலும் கண்டுபிடிப்பில் உள்ள பங்களிப்பு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளனரா எந்த விகிதத்தில் அவர்களது பங்களிப்பு இருந்தது அரசாங்கம் அல்லது வேறு வெளி நிறுவன நிதி நிறுவனம் மூலம் நிதி பெறப்பட்டதா கண்டுபிடிப்பானது வெளி முகவர்கள் அல்லது நிறுவனங்களின் ஈடுபாட்டால் உருவாக்கப்பட்டதா என்பது போன்ற விவரங்கள் தேவைப்படுகின்றன கண்டுபிடிப்பு அறிவிப்புப் படிவத்தைப் பார்க்க நீங்கள் www icse ac in என்னும் ஐ சி எஸ் ஆர் வலை தள இணைப்புக்குச் செல்லலாம் என் டி ஏ அல்லது வெளிப்படுத்தாமை ஒப்பந்தங்களும் இருக்கலாம் அவை ஒரு வார்ப்புருவாகப் பயன்படுத்தப்படலாம் இப்போது ஐ சி எஸ் ஆர் வலைத்தளம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியுள்ளது அவர்களிடம் ஐபிஆர் கொள்கை உள்ளது அடைகாத்தல் தொடர்பான கொள்கை தொழில்நுட்பப் பரிமாற்றம் மற்றும் ராயல்டி குறித்த விவரங்கள் ஆகியவை உள்ளன மேலும் மென்பொருள் விற்பனை தொடர்பாக விரிவான விபரங்கள் உள்ளன இந்தியக் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதற்கான செயல்முறை மற்றும் பி சி டி எனப்படும் வெளிநாட்டு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதற்கான செயல்முறை மேலும் பல்வேறு வடிவங்கள் ஆகியவை உள்ளன மேலும் அவர்களிடம் ஒப்பந்தங்களின் வார்ப்புருக்களும் உள்ளன உதாரணமாக ஒரு கூட்டுமுயற்சி அல்லது ஒரு கூட்டு ஆராய்ச்சிகூட்டுத் தொழில் நுட்ப உருவாக்கம் தொழில் துறை ஆலோசனை நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் தொழில்நுட்ப உரிம ஒப்பந்தம் ஆகியன எனவே தேவைப்படும் வழக்கமான படிவங்களைப் பொறுத்து ஐபிஎம் செல் வார்ப்புரு வடிவங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த வார்ப்புருக்கள் ஐபிஎம் செல்லால் ஒவ்வொரு வழக்கைப் பொருத்தும் தனித்துவப் படுத்துவதற்குப் பயன்படுத்தப்படலாம்